டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்களின் பத்தொன்பதாம் விரிவுரைக்கு வரவேற்கிறோம் நாம் ரிலேஷனல் டேட்டாபேஸ் டிசைனைப் பற்றி விவாதித்து வருகிறோம் அதன் நான்காவது பகுதி இது ஆகும் அந்த சீரிஸில் நான்காவது மாட்யூல் இது கடைசி மாட்யூலில் பங்க்ஷனல் டிபென்டென்சி லாஸ்லெஸ் ஜாயின் டீகம்போசிஷன் மற்றும் டிபென்டென்சி ப்ரிஸர்வேஷன் ஆகிய இந்த மூன்று கருத்துகளின் அடிப்படையில் அல்காரிதம்களைப் பற்றி விவாதித்தோம் இன்றைய மாட்யூலில் ரிலேஷனல் டேட்டாபேஸ்களின் முக்கிய டிசைன் அம்சங்களைப் பற்றி புரிந்துகொள்வோம் நார்மல் பாஃர்ம் ரிலேஷனல் டிசைன் அடிப்படையில் எவ்வளவு முக்கியம் என்று புரிந்து கொள்வோம் ஒரு ரிலேஷனல் ஸ்கீமாவை தர்ட் நார்மல் பாஃர்ம்மிலும் பாய்ஸ் கோட் BCNF பாஃர்ம்மிலும் டீகம்போஸ் செய்வது எப்படி என்பது பற்றி நாம் குறிப்பாக அறிந்து கொள்வோம் நார்மல் பாஃர்ம்ஸ் 3NF டீகம்போசிஷன் மற்றும் BCNF டீகம்போசிஷன் ஆகியவை நமது மூன்று டாபிக்ஸ் ஆகும் நார்மல் பாஃர்ம்ஸ் உடன் தொடங்குவோம் நார்மல் பாஃர்ம் அல்லது ஸ்கீமா நார்மலைசேஷன் என்பது டேட்டாபேஸ்சில் டேட்டாவை ஆர்கனைஸ் செய்யும் ஒரு ரிபைன்மென்ட் டெக்னிக் ஆகும் இயல்பாகவே இந்த ரிபைன்மென்ட் ஏன் செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது நாம் ER டயக்ராம் அடிப்படையிலான ஒரு டிசைனைச் செய்தபின் என்டிடிகளை அடையாளம் கண்டுள்ளோம் பின் என்டிடிகளுக்கான அட்ரிபியூட்களையும் ரிலேஷன்ஷிப்களையும் நாம் அடையாளம் கண்டுள்ளோம் பின்னர் நாம் ஏன் நார்மலைஸ் செய்ய வேண்டும் அடிப்படையில் ரிலேஷனல் ஸ்கீமா டிசைன் டேட்டாவில் பல்வேறு அனோமலிகளை உருவாக்கும் இவை பொதுவாக மூன்று அனோமலிகள் அவை இன்ஸெர்ஸன் அப்டேட் மற்றும் டெலீஷன் அனோமலிகள் ஆகியவற்றைப் பற்றியது ஸ்கீமாவின் அடிப்படையில் டேட்டாகளில் ரிடன்டன்சி இருக்கும்போது அனோமலிகள் நிகழ்கின்றன ரிடன்டன்ட் டேட்டா இருக்குமா எந்த வகையான ரிடன்டன்ட் டேட்டா எவ்வளவு இருக்கும் என்பது டேட்டாபேஸ் ஸ்கீமாவின் டிசைன் மற்றும் அதற்காக நாம் பயன்படுத்தும் நார்மல் பாஃர்ம்மின் டிசைனைப் பொறுத்தது ஆனால் நமக்கு ரிடன்டன்சி இருந்தால் அனோமலிகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ரிடன்டன்சியைக் குறைத்து இந்த அனோமலியிலிருந்து விடுபட விரும்புகிறோம் நாம் முதலில் அப்டேட் அனோமலியைப் பற்றி விரைவாகப் பார்ப்போம் மூன்று அட்ரிபியூட்களைக் கொண்ட ஒரு டேட்டாபேஸ் இன்ஸ்டன்ஸின் ஸ்னாப்ஷாட்டை நாம் காண்பிக்கிறோம் மேலும் கடைசி இரண்டு ரோக்களில் எம்ப்லாயீ கோட் 519 க்கான இரண்டு என்ட்ரிக்களைக் கொண்ட ரோக்களைப் பார்க்கலாம் மேலும் இந்த இரண்டு வெவ்வேறு ரோக்களில் இரண்டு வெவ்வேறு அட்ரஸ் உள்ளன எம்ப்லாயீக்கு ஒரு தனிப்பட்ட அட்ரஸ் இருக்கும் என்று நமக்குத் தெரிந்தால் அல்லது வேறுவிதமாக எம்ப்லாயீ ஐடி எம்ப்லாயீ அட்ரஸ் என்று கூறினால் இந்த நிலைமை சாத்தியமில்லை நாம் அப்டேட் செய்ய முயற்சிக்கும்போது எடுத்துக்காட்டாக எம்ப்லாயீ அட்ரஸை மாற்ற முயற்சிக்கும்போது அந்த மாற்றத்தை ஒரே ஐடி கொண்ட அனைத்து ரெக்கார்டுகளிலும் செய்ய வேண்டும் ஏதேனும் கோடிங் எரர் காரணமாகவோ அல்லது ஏதேனும் வேறு காரணமாகவோ அட்ரஸை அப்டேட் செய்ய நாம் தவறவிட்டால் நமக்கு ஒரு சிரமம் ஏற்படும் அதாவது இந்த விஷயத்தில் இந்த அட்ரஸ் இன்கன்சிஸ்டன்ட் டேட்டாவைக் கொண்டிருக்கும் எனவே இது அப்டேட் அனாமலி என அழைக்கப்படுகிறது இதேபோல் நாம் ஒரு இன்செர்ட்சன் அனாமலியைக் கொண்டிருக்கலாம் நான்கு அட்ரிபியூட்களைக் கொண்ட மற்றொரு டேட்டாபேஸ் ஸ்கீமாவின் அடிப்படையில் நாம் இங்கு விளக்கலாம் நம்மிடம் ஃபேக்கல்டி ஐடி நேம் ஹயரிங் டேட் மற்றும் கோர்ஸ் நேம் உள்ளது இயல்பாகவே ஃபேக்கல்டி ஐடி கொடுக்கப்பட்டால் நேம் மற்றும் ஹயரிங் டேட் யூனிக் ஆக இருக்க வேண்டும் இப்போது ஒரு ஃபேக்கல்டி புதிதாக சேருகிறார் என்று வைத்துக்கொள்வோம் ஃபேக்கல்டி சேர்ந்தவுடன் அவருக்கு ஒரு கோர்ஸ் ஒதுக்கப்படாமல் இருக்கலாம் அந்த ரெக்கார்டை இங்கே என்டர் செய்ய விரும்பினால் நாம் அதை செய்ய முடியாது ஏனெனில் கோர்ஸ் கோடில் நம்மிடம் எந்த வேல்யூவும் இல்லை எனவே நாம் ஒரு நல் வேல்யூவைப் பயன்படுத்தலாம் அல்லது வேல்யூவை என்டர் செய்ய முடியாது இந்த வகையான நிலைமை இன்செர்ட்சன் அனாமலி என அழைக்கப்படுகிறது இதேபோல் நாம் காண்பிக்கும் டேபிளில் ஹைலைட் செய்யப்பட்ட முதல் ரோவில் ஃபேக்கல்டி ஐடி 389 க்கான ஃபேக்கல்டி தற்போதைக்கு கோர்ஸ் எடுப்பதை நிறுத்தினால் ஒரு டெலீஷன் அனோமலி இருக்கலாம் 389 க்கும் அதனுடன் தொடர்புடைய கோர்ஸ் கோடுக்கும் இடையிலான அசோஷியேஷன் நீக்கப்படும் மேலும் இந்த முழு ரெக்கார்டையும் நீக்கிவிட்டால் ஃபேக்கல்டி ஐடி நேம் ஹயரிங் டேட் ஆகிய அனைத்து ஃபேக்கல்டி இன்பார்மேஷனையும் இழக்க நேரிடும் இவையே இந்த ரிலேஷனல் ஸ்கீமாகளில் உள்ள டிபிகல்ட்டிஸ் ஆகும் மேலும் அவை நிறைய சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் இதற்கான ரெசல்யூசன் ஒரு ரிலேஷனுக்குப் பதிலாக அந்த ரிலேஷனை டீகம்போஸ் செய்வதன் அடிப்படையில் அமையும் இந்த அட்ரிபியூட் செட்டை பல வேறுபட்ட ரிலேஷனாக டீகம்போஸ் செய்வோம் எடுத்துக்காட்டாக நம்மிடம் இரண்டு வெவ்வேறு டேபிள்கள் இருந்தால் அப்டேட் அனாமலியை அகற்றலாம் அவை அட்ரஸ் உடன் ஐடியை மெயின்டெயின் செய்யும் ஒரு டேபிள் மற்றும் ஸ்கில் உடன் ஐடியை மெயின்டெயின் செய்யும் ஒரு டேபிள் ஆகும் ஒவ்வொரு ஐடிக்கும் அட்ரஸ் ரிப்பீட் செய்யப்படாவிட்டால் என்ன நடக்கும் அட்ரஸ் அப்டேட் செய்யப்பட்டால் இது ஒரு இடத்தில் மட்டுமே அப்டேட் செய்யப்படும் அது மற்ற டேபிளில் இடம்பெறாது இதேபோல் இன்ஸெர்ஸன் அனோமலி அல்லது டெலீஷன் அனோமலி ஆகியவற்றைத் தவிர்ப்பதற்கு மற்றொரு டேபிள் ஸ்கீமாவை ஃபேக்கல்டி ஐடி நேம் ஹயரிங் டேட் ஆகியவற்றைக் கொண்ட ஒரு டேபிள் ஆகவும் ஃபேக்கல்டி ஐடி மற்றும் ரோ கோடைக் கொண்ட மற்றொரு டேபிள் ஆகவும் பிரிக்கலாம் இது இந்த வழியில் பிரிக்கப்பட்டால் நாம் ஒரு இன்செர்ட்சன் அனாமலி கொண்டிருக்க முடியாது என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் ஒரு கோர்ஸை ஒதுக்காமல் ஒரு புதிய ஃபேக்கல்டியை நாம் இன்சர்ட் செய்யலாம் ஏனெனில் இது வேறு டேபிளில் ஒரு தனி ரெக்கார்டு ஆக இடம்பெறும் டெலிஷன் அனாமலியும் மறைந்துவிடும் இந்த அனோமலிகள் நம்மிடம் உள்ள ரிடன்டன்ட் டேட்டாகளின் விளைவாகும் மேலும் டீகம்போசிஷன் ப்ராசஸ் மூலம் அவற்றை அகற்றலாம் நாம் டீகம்போஸ் செய்யும்போது சில ப்ராப்பர்ட்டீஸ் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இதைப் பற்றி முன்பே பேசினோம் லாஸ்லெஸ் ஜாயின் டீகம்போசிஷன் ப்ராப்பர்ட்டீ நமக்குத் தேவைப்படும் அதாவது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட டீகம்போஸ்ட் ரிலேஷனின் எந்தவொரு இன்ஸ்டன்ஸையும் எடுத்து நாச்சுரல் ஜாயின் மூலம் பொதுவான அட்ரிபியூட் செட்டைப் பயன்படுத்தி அவற்றைச் சேர்க்கும் போது ரிலேஷனின் ஒரிஜினல் இன்ஸ்டன்ஸைத் திரும்பப் பெற முடியும் என்றால் அது லாஸ்லெஸ் ஜாயின் டீகம்போசிஷன் ரிலேஷனின் ஒரிஜினல் இன்ஸ்டன்ஸைத் திரும்பப் பெற முடியவில்லை என்றால் ரிலேஷன்ஷிப் லாஸி கடைசி மாட்யூலில் அதைப் பற்றி விவாதித்தோம் அதே நேரத்தில் வைத்திருக்கும் அனைத்து பங்க்ஷனல் டிபென்டென்சிகளும் டீகம்போஸ்ட் ரிலேஷன் செட்டில் ஹோல்ட்ஸா என்பது டெஸ்டபில் ஆக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அனைத்து பங்க்ஷனல் டிபென்டென்சிகளும் டீகம்போஸ்ட் ரிலேஷன் அடிப்படையில் ப்ரொஜெக்ட் செய்யப்படும் போது அவர்களுக்குள் டெஸ்டபில் ஆக இருக்க வேண்டும் ஒரு டிபென்டென்சியைச் டெஸ்ட் செய்ய நாம் ஒரு ஜாயினைச் செய்யத் தேவையில்லை இது கடைசி மாட்யூலில் நாம் விவாதித்ததாகும் எனவே நாம் ஒரிஜினல் ஸ்கீமா உடன் தொடங்கி ரிடன்டன்சியின் வெவ்வேறு சாத்தியக்கூறுகள் அல்லது ஆதாரங்கள் என்ன என்பதை சரிபார்க்கலாம் அதன் அடிப்படையில் கன்ஸ்ட்ரைன்ட்ஸை டிஃபைன் செய்யலாம் நாம் ஒரு ஸ்கீமாவை படிப்படியாக முதல் நார்மல் பாஃர்ம்மாக மாற்றலாம் அதில் அதிக கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் கொடுத்து அதை செகண்ட் நார்மல் பாஃர்ம்மாக மாற்றலாம் மேலும் அதிக கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் கொடுத்து அதை தர்ட் நார்மல் பாஃர்ம்மாக டீகம்போஸ் செய்யலாம் இவ்வாறு மற்றும் பல நார்மலைசேஷன் என்பது ஒரு ப்ராஸஸ் ஆகும் இதன் மூலம் நாம் ஒரு வகையான டீகம்போசிஷனைச் செய்கிறோம் மற்றும் ஒரு ரிலேஷனல் ஸ்கீமா ஒரு நார்மல் பாஃர்ம்மின் அடிப்படையில் எக்ஸ்பிரஸ் செய்யப்பட்டதை உறுதிசெய்கிறோம் அந்த நார்மல் பாஃர்ம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டிஸை இது சட்டிஸ்ஃபை செய்ய வேண்டும் பொதுவான நார்மல் பாஃர்ம் 1 NF 2 NF மற்றும் 3 NF ஆகும் மற்றும் பொதுவாக டேட்டாபேஸ் ஸ்கீமா நார்மலைஸ்ட் என்று நாம் சொன்னால் அது 3NF பாஃர்ம்மில் இருக்கிறது என்று அர்த்தம் பெரும்பாலான தர்ட் நார்மல் பாஃர்ம் ரிலேஷன்களில் இன்ஸெர்ஸன் அனோமலி டெலீஷன் அனோமலி அல்லது அப்டேட் அனாமலி இருக்காது எனவே அவை டிசைனில் நல்லது நிச்சயமாக இவை மட்டும் நார்மல் பாஃர்ம்கள் அல்ல பல்வேறு வகையான நார்மல் பாஃர்ம்கள் நிறைய உள்ளன என்பதைக் காணலாம் அவை அனைத்தையும் படிக்க மாட்டோம் அடுத்த இரண்டு மாட்யூல்களில் ஹைலைட் செய்யப்பட்ட மற்ற இரண்டைப் பற்றி மேலும் படிப்போம் முதலில் நாம் முன்பு பேசிய பஃஸ்ட் நார்மல் பாஃர்ம்முடன் தொடங்குவோம் பஃஸ்ட் நார்மல் பாஃர்ம் மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்களை அனுமதிக்காத ஒன்றாகும் ஸ்டுடென்ட் நேம் மற்றும் ஸ்டுடென்ட் எடுத்த கோர்ஸுக்கு இடையில் உள்ள ஒரு ஸ்டுடென்ட் ரிலேஷனைப் பற்றி நாம் சிந்தித்தால் ஸ்டுடென்ட்ஸ் பல கோர்ஸை எடுப்பதால் இந்த கேசில் சிநேம் பல வேல்யூக்களை எடுக்கலாம் அதனால் அவற்றை வெவ்வேறு ரோக்களாக எக்ஸ்பன்ட் செய்ய அனுமதிக்கலாம் அப்படிச் செய்தபின் ரிலேஷன் பஃஸ்ட் நார்மல் பாஃர்ம்மில் இருப்பதாகக் கூறலாம் ஆனால் பஃஸ்ட் நார்மல் பாஃர்ம் பலவிதமான ரிடன்டன்சிக்கு வழிவகுக்கும் எனவே அனோமலிகள் ஏற்படலாம் உண்மையில் நாம் பார்த்த முந்தைய இன்ஸ்டன்ஸ்கள் பஃஸ்ட் நார்மல் பாஃர்ம்மில் இருந்தன ஆனால் அவை டெலீஷன் அனோமலி மற்றும் அப்டேட் அனாமலி ஆகியவற்றைக் கொண்டிருந்தன இங்கே அதை விளக்கும் மற்றொரு உதாரணம் உள்ளது நமக்கு ஒரு அட்ரிபியூட் செட்டின் மீது ஒரு பங்க்ஷனல் டிபென்டென்சி X → Y நான் ட்ரிவியல் பங்க்ஷனல் டிபென்டென்சியாகவோ அல்லது X ஒரு சூப்பர் கீயாகவோ இல்லாமல் இருந்தால் X மற்றும் Y அட்ரிபியூட் செட்டுக்கு இடையில் ரிடன்டன்சி இருக்கும் X இல் வேல்யூவாக "1" கொண்ட இரண்டு ரோக்களை நாம் வைத்திருக்க முடியும் X இல் வேல்யூ 1 என்பதால் இந்த இரண்டு ரோக்களுக்கும் Y வேல்யூ ஒரே மாதிரியாக இருக்கும் X ஒரு சூப்பர் கீ அல்ல என்பதை நினைவில் கொள்க சூப்பர் கீயை உருவாக்கும் பிற அட்ரிபியூட்களும் உள்ளன எனவே இதுபோன்ற இன்ஸ்டன்ஸ்கள் சாத்தியமாகும் அதேசமயம் இடது புறம் X சூப்பர் கீயாக இருக்கும் வலது காலமைப் பார்த்தால் இதுபோன்ற இன்ஸ்டன்ஸ்கள் இருக்காது செகண்ட் நார்மல் பாஃர்மைப் பார்க்கும் போது ஒரு ரிலேஷன் செகண்ட் நார்மல் பாஃர்ம்மில் இருந்தால் வெளிப்படையாக அது பஃஸ்ட் நார்மல் பாஃர்ம்மில் இருக்கும் மேலும் அது எந்த பார்ஷியல் டிபென்டென்சியையும் கொண்டிருக்ககாது பார்ஷியல் டிபென்டென்சி என்றால் என்ன பங்க்ஷனல் டிபென்டென்சி செட்டில் பார்ஷியல் டிபென்டென்சி Y பங்க்ஷனலி டிடெர்மைன்ஸ் A என்றால் Y என்பது ஒரு கேண்டிடேட் கீயின் ப்ராப்பர் சப்செட் மற்றும் A என்பது ஒரு நான் பிரைம் அட்ரிபியூட் ஆகும் கடைசி மாட்யூலில் டிஃபைன் செய்யப்பட்ட நான் பிரைம் அட்ரிபியூட் என்பது எந்தவொரு கேண்டிடேட் கீயிலும் இடம் பெறாத ஒரு அட்ரிபியூட் ஆகும் Y என்பது ஒரு கேண்டிடேட் கீயின் ப்ராப்பர் சப்செட் ஆக இருந்தால் அது ஒரு நான் பிரைம் அட்ரிபியூட் ஆக செயல்படுகிறது இது ஒரு பார்ஷியல் டிபென்டென்சி என அழைக்கப்படுகிறது மற்றும் பார்ஷியல் டிபென்டென்சி இருந்தால் ரிலேஷன் செகண்ட் நார்மல் பாஃர்ம்மில் இருக்காது எனவே செகண்ட் நார்மல் பாஃர்ம் ரிலேஷன் 1 NF இல் இருக்க வேண்டும் மற்றும் பார்ஷியல் டிபென்டென்சி இருக்கக் கூடாது இடதுபுறத்தில் எஸ்ஐடி மற்றும் சிநேம் ஆகியவை ஒரு கீ உருவாக்குவதையும் எஸ்ஐடி எஸ்நேம் என்பதையும் நாம் காணலாம் எனவே எஸ்ஐடி சிநேம் எஸ்நேம் இயற்கையாகவே எஸ்ஐடி எஸ்நேம் என்பது ஒரு பார்ஷியல் டிபென்டென்சி ஏனெனில் இடது புறம் எஸ்ஐடி கேண்டிடேட் கீ எஸ்ஐடி சிநேம் மற்றும் எஸ்நேம் எந்த கேண்டிடேட் கீயிலும் இடம்பெறவில்லை எனவே எஸ்நேம் உண்மையில் ஒரு நான் பிரைம் அட்ரிபியூட் ஆகும் எனவே அதன் விளைவாக நாம் முதல் இரண்டு ரோக்களில் அல்லது மூன்றாவது மற்றும் நான்காவது ரோக்களில் எஸ்நேம் மீண்டும் மீண்டும் வருவதைக் காணலாம் ரிடன்டன்சி உள்ளது இதன் விளைவாக நாம் பேசிய அனோமலிகள் இருக்கும் ஆனால் இதை நாம் நார்மலைஸ் செய்யலாம் இதை வலதுபுறத்தில் காட்டுவது போல் R1 மற்றும் R2 ஆகிய இரண்டு தனித்தனி ரிலேஷனாக டீகம்போஸ் செய்ய முடியும் அங்கு ஒரு டேபிளில் எஸ்ஐடி மற்றும் எஸ்நேம் ஐயும் மற்ற டேபிளில் எஸ்ஐடி மற்றும் சிநேம் ஐயும் இணைக்கிறோம் நாம் இயற்கையாகவே கொண்டிருந்த பார்ஷியல் டிபென்டென்சி மறைந்துவிடும் ஏனெனில் R1 இல் உள்ள எஸ்ஐடி எஸ்நேம் ஒரு பார்ஷியல் டிபென்டென்சி அல்ல ஏனெனில் அந்த டேபிளில் எஸ்ஐடி பிரைமரி கீயாக மாறும் எனவே ஒரு பார்ஷியல் டிபென்டென்சியாக இருக்காது R1 மற்றும் R2 இரண்டும் செகண்ட் நார்மல் பாஃர்ம்மில் உள்ளன நாம் பார்த்த ரிடன்டன்சியிலிருந்து விடுபடுவோம் மேலும் இந்த டீகம்போசிஷன் தற்செயலாக ஒரு லாஸ்லெஸ் ஜாயின் கொண்டிருப்பதை உறுதி செய்கிறது இது செகண்ட் நார்மல் பாஃர்ம்மில் உள்ளது என்பதற்கு உத்தரவாதம் அளிக்கவில்லை மேலும் இது டிபென்டென்சி ப்ரிசர்வேஷனையும் கொண்டுள்ளது ஆனால் செகண்ட் நார்மல் பாஃர்ம்மில் இருக்கும் ஒரு ரிலேஷன் சில ரிடன்டன்சிகளைக் கொண்டிருக்கக்கூடும் சப்ளையர் ஐடி SID ஸ்டேட்டஸ் கீ பங்க்ஷனலி டிடெர்மைன்ஸ் ப்ராடக்ட் மற்றும் குவான்டிட்டி உடன் நாம் காண்பிக்கும் ஒரு டிசைன் இன்ஸ்டன்ஸ் உள்ளது சப்ளையர் டேபிளில் எஸ்ஐடி மற்றும் பிஐடி ஆகியவை கீயை உருவாக்குகின்றன அது நிகழும்போது நிறைய ரிடன்டன்சி இருப்பதை நாம் தெளிவாகக் காணலாம் அது நடக்கும் நிலையை நாம் காண முடியும் மேலும் இதனால் நமக்கு பல்வேறு அனோமலிகள் ஏற்படக்கூடும் எனவே வலதுபுறத்தை எஸ்ஐடி ஸ்டேட்டஸ் மற்றும் சிட்டி ஆகிய மூன்று அட்ரிபியூட்ஸ் கொண்ட ஒரு சப்ளையர் சிட்டியும் எஸ்ஐடி பிஐடி மற்றும் குவான்டிட்டி ஆகிய மூன்று அட்ரிபியூட்ஸ் கொண்ட மற்றொரு சப்ளையர் குவான்டிட்டியும் என்று செகண்ட் நார்மல் பாஃர்ம்மாக நார்மலைஸ் செய்தால் இயற்கையாகவே இதில் பார்ஷியல் டிபென்டென்சி இருக்காது முன்னதாக நம்மிடம் இருந்த எஸ்ஐடி → ஸ்டேட்டஸ் ஒரு பார்ஷியல் டிபென்டென்சி ஏனெனில் எஸ்ஐடி பிரைமரி கீ எஸ்ஐடி சிஐடி யின் ப்ராப்பர் சப்செட் ஆகும் ஆனால் நாம் நார்மலைஸ் செய்த பிறகு இந்த டிபென்டென்சி இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் ரிடன்டன்சி இருக்கும் அங்கே ஸ்டேட்டஸ் ரிடன்டன்ட் ஆகவே இருக்கும் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 133 அந்த காரணத்திற்காக நாம் அடுத்த வகை நார்மல் பாஃர்ம்மிற்கு செல்ல வேண்டும் எனவே 2NF இல் நாம் வைத்திருக்கக்கூடிய ரிடன்டன்சி சோர்ஸஸ் என்ன என்பதை விளக்குகிறோம் 3NF இல் நாம் டிஃபைன் செய்வது நம் ரிலேஷன் முதலில் 2NF இல் இருக்க வேண்டும் என்பதாகும் எனவே முதல் டெஃபனிஷனை நாம் பார்க்கிறோம் மூன்று வகையான டெஃபனிஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அவை அனைத்தும் உண்மையில் இஃக்குவளென்ட் அவை ஏன் எப்படி இஃக்குவளென்ட் ஆக இருக்கின்றன என்பதைப் பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை மெதுவாக புரிந்து கொள்ளத் தொடங்குவோம் தர்ட் நார்மல் பாஃர்ம்மின் சில அம்சங்களைப் புரிந்து கொள்ளலாம் எல்லாவற்றிற்கும் உண்மையாக இருக்கும் முதல் விஷயம் இது செகண்ட் நார்மல் பாஃர்ம்மில் இருக்க வேண்டும் மேலும் அதில் எந்த ட்ரான்சிட்டிவ் டிபென்டென்சியும் இருக்கக்கூடாது அதாவது X → Y மற்றும் Y → Z இருந்தால் நாம் X → Z ஐக் கொண்டிருக்கக்கூடாது இது ஆம்ஸ்ட்ராங் ஆக்சியம் மூலம் நமக்குத் தெரிந்தபடி ட்ரான்சிட்டிவாக ஊகிக்க முடியும் மாற்றாக பின்னர் ஜானிலோ வழங்கிய மாற்று டெஃபனிஷன் இருந்தது அதன் எளிமையான பதிப்பை கீழே கூறியுள்ளோம் எனவே ஒரு ரிலேஷனல் ஸ்கீமா 3NF இல் இருக்கும் என்று நாம் கூறினால் ஒவ்வொரு ஹோல்ட்ஸ் செய்யும் X → A பங்க்ஷனல் டிபென்டென்சி ட்ரிவியல் டிபென்டென்சியாகவோ அல்லது A என்பது X இன் சப்செட்டாகவோ அல்லது X ஒரு சூப்பர் கீயாகவோ இருக்க வேண்டும் இது ஒரு வகையான கண்டிஷன் நாம் முன்பு பார்த்தது போல இதுவும் பாய்ஸ் கோட் நார்மல் பாஃர்ம்மில் இருக்க வேண்டிய கண்டிஷன் எனவே 3 NF என்பது 3 NF இல் உள்ள எந்தவொரு ரிலேஷனும் பாய்ஸ் கோட் நார்மல் பாஃர்ம்மில் உள்ளது என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் மூன்றாவது நிபந்தனையை நாம் சேர்க்கிறோம் அங்கு இது 3 NF என்று கூறுவோம் முதல் இரண்டு கண்டிஷன்கள் பூர்த்தி செய்யப்படாவிட்டாலும் A சில கீயின் ஒரு பகுதியாகும் என்று அது கூறுகிறது சூப்பர் கீ அல்ல என்பதைக் கவனியுங்கள் A சில கீயின் ஒரு பகுதியாக இருந்தால் முதல் இரண்டு கண்டிஷன்கள் கூட திருப்தி அடையவில்லை என்றாலும் ரிலேஷன் தர்ட் நார்மல் பாஃர்ம்மில் இருப்பதாக நாம் கூறுவோம் எனவே ஒரு ரிலேஷன் தர்ட் நார்மல் பாஃர்ம்மில் இருக்கிறதா எனச் சரிபார்க்கும் மூன்று கண்டிஷன்களில் ஏதேனும் ஒன்று ஹோல்ட்ஸ் செய்கிறதா என்பதை நாம் உண்மையில் சோதிப்போம் எனவே இது நாம் தளர்வாகச் சொன்ன ட்ரான்சிட்டிவ் டிபென்டென்சிக்கான டெஃபனிஷன் நாம் புரிந்துகொள்ளக்கூடிய வகையில் ஒரு வித்தியாசமான புக் ஜெனர் ஆத்தர் ஆத்தர் நேஷனலிட்டி ஆகியவற்றைக் கொண்ட மற்றொரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்காட்டு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது நமக்குத் தெரிந்த புக்கைக் கொடுத்தால் ஆத்தருக்கு ஒரு பங்க்ஷனல் டிபென்டென்சி உள்ளது நமக்குத் தெரிந்த புக்கைக் கொடுத்தால் ஆத்தர் நேஷனலிட்டிக்கு ஒரு பங்க்ஷனல் டிபென்டென்சி உள்ளது ஆனால் ஆத்தர் உண்மையில் புக்கை டிடெர்மைன் செய்யவில்லை ஏனெனில் ஆத்தர் பல புக்கை எழுதியிருக்கலாம் புக் ஆத்தர் ஆத்தர் ஆத்தர் நேஷனலிட்டி என்றால் புக் ஆத்தர் நேஷனலிட்டி இங்கே ரிடன்டன்சி சாத்தியக்கூறுகள் உள்ளது நம்மிடம் உள்ள இந்த ட்ரான்சிட்டிவ் டிபென்டென்சி காரணமாக இது ஒரு ட்ரான்சிட்டிவ் ரிடன்டன்சி ஆகும் இந்த டயஃக்ராமில் நாம் தெளிவாகக் காணக்கூடிய முந்தைய உதாரணம் உள்ளது இந்த டயஃக்ராமை நாம் கவனித்தால் எஸ்ஐடி → சிட்டி மற்றும் சிட்டி → ஸ்டேட்டஸ் என நாம் காணலாம் எனவே எஸ்ஐடி → ஸ்டேட்டஸ் இதுதான் ட்ரான்சிட்டிவ் டிபென்டென்சி ஆகும் அது நடந்தால் மற்றும் ஸ்டேட்டஸ் ரிடன்டன்ட் ஆகிவிட்டால் அனோமலிகள் இருக்கலாம் அவற்றை எஸ்ஐடி சிட்டி மற்றும் சிட்டி ஸ்டேட்டஸ் ஆக மாற்றுவதன் மூலம் நாம் எளிதாக நார்மலைஸ் செய்ய முடியும் இயல்பாகவே அந்த ரிடன்டன்சி நீங்கிவிடும் ஏனென்றால் நம் ரிலேஷன்ஷிப்பில் ட்ரான்சிட்டிவ் டிபென்டென்சி இல்லை நம்மிடம் எஸ்ஐடி → சிட்டி இருக்கும் எனவே SC இல் பிரைமரி கீயாக இருக்கும் நம்மிடம் சிட்டி → ஸ்டேட்டஸ் இருக்கும் எனவே CS இல் பிரைமரி கீயாக இருக்கும் பிற எடுத்துக்காட்டுகள் இங்கே உள்ளன நாம் ஒரு ஸ்டுடென்ட் ஐடி i ID மற்றும் டிபார்ட்மென்ட் நேம் கொண்ட எடுத்துக்காட்டை எடுத்துக் கொண்டுள்ளோம் மேலும் இதில் என்ன மாதிரியான பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்பதைக் காட்டுகிறோம் இந்த கேசில் உண்மையில் ரிலேஷன்ஷிப் அங்கே இருப்பதைக் காணலாம் ஏனெனில் இரண்டு கேண்டிடேட் கீக்கள் உள்ளன எனவே இந்த s ID டிபார்ட்மென்ட் நேம் ஒரு சூப்பர் கீ மற்றும் இந்த ரிலேஷன் தர்ட் நார்மல் பாஃர்ம்மில் உள்ளது ஏனெனில் i ID→ டிபார்ட்மென்ட் நேம் கேண்டிடேட் கீயில் உள்ளது எனவே நாம் காட்டிய மூன்றாவது கண்டிஷன் காரணமாக இது 3 NF இல் உள்ளது நாம் கவனிக்கக்கூடிய இந்த ஸ்கீமாவில் சில ரிடன்டன்சிகள் உள்ளன இப்போது கட்டமைக்கப்பட்ட இதில் இந்த ரிடன்டன்சி காரணமாக நாம் இந்த விஷயத்தில் நல் வேல்யூக்களைப் பயன்படுத்த வேண்டியிருந்தது எனவே தர்ட் நார்மல் பாஃர்ம்மில் ரிடன்டன்சி வரக்கூடும் இவைதான் நாம் சரிபார்க்க வேண்டிய வெவ்வேறு கேசஸ் ஆகும் வெவ்வேறு நார்மல் பாஃர்ம்களைக் கண்டோம் பஃஸ்ட் நார்மல் பாஃர்ம்மில் மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ் இல்லை பின்னர் செகண்ட் நார்மல் பாஃர்ம்மில் பார்ஷியல் டிபென்டென்சி இல்லை பின்னர் தர்ட் நார்மல் பாஃர்ம்மில் ட்ரான்சிட்டிவ் டிபென்டென்சி இல்லை எனவே இவை அனைத்தும் அடுக்கு கேஸ்கேடிங் டெஃபனிஷன்கள் எனவே தர்ட் நார்மல் பாஃர்ம்மில் நம்மிடம் மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ் இல்லை பார்ஷியல் டிபென்டென்சி இல்லை மற்றும் ட்ரான்சிட்டிவ் டிபென்டென்சி இல்லை நமக்கு ஒரு ரிலேஷனல் ஸ்கீமா வழங்கப்பட்டால் அது இந்த கண்டிஷன்களில் ஏதேனும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவற்றை மீறினால் ஸ்கீமா தர்ட் நார்மல் பாஃர்ம்மில் இல்லை தர்ட் நார்மல் பாஃர்ம்மில் இல்லையென்றால் அதை எவ்வாறு தர்ட் நார்மல் பாஃர்முக்கு டீகம்போஸ் செய்ய முடியும் இயற்கையாகவே கேள்வி நிச்சயமாக உள்ளது அதை எப்போதும் செய்ய முடியுமா என்பது அடிப்படை கேள்வி நாம் எப்போதும் ஒரு ஸ்கீமாவை தர்ட் நார்மல் பாஃர்ம்மில் டீகம்போஸ் செய்ய முடியும் என்பதற்கு பதில் ஆம் நம்மால் முடியும் என்பதாகும் அது எப்போதும் தர்ட் நார்மல் பாஃர்முக்கு வேல்யூ கொடுக்கும் அது லாஸ்லெஸ் ஜாயின் மற்றும் டிபென்டென்சி ப்ரிஸர்விங் டீகம்போசிஷன் ஆகும் ஏனென்றால் டீகம்போசிஷனின் விரும்பத்தக்க ப்ராப்பர்ட்டீஸ் மற்றும் ரிலேஷனல் டிசைன் மாட்யூல்களின் முந்தைய பகுதி விவாதங்களை நினைவு கூர்ந்தால் ஆரம்ப கட்டங்களில் நாம் விவாதித்த பாய்ஸ் கோட் நார்மல் பாஃர்மை நினைவு கூறுவோம் இது நமக்கு ஒரு டீகம்போசிஷன் தருகிறது இது லாஸ்லெஸ் ஜாயின் ஆகும் ஆனால் தர்ட் நார்மல் பாஃர்ம் செய்யும் டிபென்டென்சி ப்ரிஸர்வேஷனுக்கு இது உத்தரவாதம் அளிக்காது இயற்கையாகவே வெவ்வேறு அல்காரிதம்ஸ் உள்ளன முதலில் ஒரு ரிலேஷன் தர்ட் நார்மல் பாஃர்ம்மில் இருக்கிறதா என நாம் சோதிக்க முடியுமா என்பது கேள்வி அதன் விவரங்களுக்கு செல்லமாட்டோம் கணினி அறிவியல் முடிவு தர்ட் நார்மல் பாஃர்ம்மை சோதிப்பது என்பது ஒரு NP ஹார்ட் பிராப்ளம் என சொல்கிறது அறியப்பட்ட பாலிநாமியல் டைம் அல்காரிதம் எதுவும் இல்லை ஆனால் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் உண்மையில் டீகம்போசிஷன் என்பது பாலிநாமியல் டைமில் மிகவும் எளிமையாக செய்யப்படலாம் மிக எளிமையான சொற்களில் எழுதப்பட்ட டீகம்போசிஷன் அல்காரிதமில் நம்மிடம் ஒரு ரிலேஷன் R மற்றும் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் செட் கொடுக்கப்பட்டுள்ளது நாம் முதலில் ஒரு கனானிக்கல் கவரை கணக்கிடுகிறோம் நாம் எக்ஸ்ட்ரானியஸ் அட்ரிபியூட்ஸ் மற்றும் தேவையற்ற FD களை நீக்குகிறோம் F இலிருந்து கனானிக்கல் கவர் Fc ஐ நாம் பெறுகிறோம் பின்னர் நாம் கனானிக்கல் கவரில் இருக்கும் ஒவ்வொரு பங்க்ஷனல் டிபென்டென்சி X → Y க்கும் நாம் ஒரு ith ரிலேஷன் XUY உருவாக்குகிறோம் நாம் அதை ரிலேஷன் XY என்று அழைக்கிறோம் மேலும் கவரில் உள்ள அனைத்து பங்க்ஷனல் டிபென்டென்சிகளுக்கும் இதைச் செய்கிறோம் அதன்பிறகு இந்த டீகம்போஸ்ட் ரிலேஷன்களில் கீ இல்லை என நாம் கண்டால் கீயை குறிக்க ஒரு தனி ரிலேஷனை உருவாக்குகிறோம் இது மிகவும் எளிமையான அல்காரிதம் மற்றும் நாம் அதை எளிய முறையில் எழுதினோம் நாம் அதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இங்கே முறையான அல்காரிதம் உள்ளது 3 NF டீகம்போசிஷன் எப்படி நடக்கும் என்பதற்கான ரிகர் அல்காரிதம் இது ஆகும் ஆனால் நாம் அவற்றின் வழியே செல்ல மாட்டோம் பார்க்கவும் ஸ்லைடு நேரம் 2437 நாம் டீகம்போஸ் செய்த ஒவ்வொரு ரிலேஷன் Ri தர்ட் நார்மல் பாஃர்ம்மில் இருக்கும் இந்த டீகம்போசிஷன் டிபென்டென்சி ப்ரிசர்விங் மற்றும் லாஸ்லெஸ் ஜாயின் என்று நாம் நிரூபிக்கவில்லை ஆனால் நாம் அந்த முடிவை பயன்படுத்துகிறோம் நம்மிடம் இங்கே ஒரு கஸ்டமர் பேங்கர் பிரான்ச் customer banker branch ஸ்கீமாவின் உதாரணம் உள்ளது இவை நான்கு அட்ரிபியூட்ஸ் மற்றும் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளாகும் இப்போது இயற்கையாகவே நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் மினிமல் கவரான கனானிக்கல் கவரை கம்ப்யூட் செய்வதாகும் நாம் மினிமல் கவரை கணக்கிட்டால் பிரான்ச் நேம் உண்மையில் முதல் டிபென்டென்சியில் எக்ஸ்ட்ரானியஸ் என்பதைக் காணலாம் எனவே அதை அகற்றலாம் நம் கனானிக்கல் கவர் இந்த டிபென்டென்சிகளின் செட்டாக மாறும் பின்னர் நாம் ஒவ்வொன்றையும் பார்க்கலாம் முதலில் கஸ்டமர் ஐடி எம்ப்லாயீ ஐடி → டைப் customer ID employee ID Type என்ற பங்க்ஷனல் டிபென்டென்சிக்கு ஒரு ஸ்கீமாவை கஸ்டமர் ஐடி எம்ப்லாயீ ஐடி டைப் customer ID employee ID Type ஆகியவற்றுடன் உருவாக்குகிறோம் இரண்டாவதாக நாம் எம்ப்லாயீ ஐடி → பிரான்ச் நேம் employee ID → branch name என்ற பங்க்ஷனல் டிபென்டென்சிக்கு வேறு ஸ்கீமாவை எம்ப்லாயீ ஐடி பிரான்ச் நேம் employee ID branch name ஆகியவற்றுடன் உருவாக்குகிறோம் இந்த வழியில் நாம் மூன்று டீகம்போஸ்ட் ஸ்கீமாவை தர்ட் நார்மல் பாஃர்ம்மில் உருவாக்குகிறோம் நாம் அதைச் செய்தவுடன் ஒரிஜினல் கீயைப் பார்த்தால் அது கஸ்டமர் ஐடி மற்றும் எம்ப்லாயீ ஐடி என்று காணலாம் மூன்றாவது இடத்தில் இங்கே இருப்பதைக் காணலாம் இரண்டாவது மற்றும் மூன்றாவது நம்மிடம் ஏற்கனவே உள்ளது எனவே கீக்கு இடமளிக்க ஒரு தனி ரிலேஷனையும் மூன்றாவது ரிலேஷனையும் நாம் சேர்க்க தேவையில்லை மேலும் கீயைச் சேர்க்க வேண்டிய அவசியமில்லை என்று நாம் இப்போது அறிவிக்க முடியும் எனவே இறுதி 3 NF டீகம்போசிஷன் நம்மிடம் உள்ளது பிழையை முடிவில் கண்டறிந்து நீக்குவோம் இது விரிவான அல்காரிதம் அடிப்படையில் கூறப்பட்டதாகும் டீகம்போசிஷனின் எம்ப்லாயீ ஐடி பிரான்ச் நேம் employee ID branch name கொண்ட இரண்டாவது ரிலேஷன் உண்மையில் மூன்றாவது ரிலேஷனின் சப்செட் என்று நாம் கூறலாம் எனவே நாம் அதை அகற்றலாம் இந்த டீகம்போசிஷன் முடிவில் நமக்கு இரண்டு ரிலேஷன்கள் மட்டுமே ஸ்கீமாவில் இருக்கும் இவை இரண்டும் தர்ட் நார்மல் பாஃர்ம்மில் உள்ளன மேலும் இந்த டீகம்போசிஷன் நமக்கு லாஸ்லெஸ் ஜாயின் மற்றும் டிபென்டென்சி ப்ரிசர்வேஷனுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது நான் உங்களுக்காக சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்களைக் கொடுத்துள்ளேன் அதற்கான தீர்வும் கொடுத்துள்ளேன் ஆனால் தீர்வு தற்போதைய விளக்கக்காட்சியில் இல்லை விளக்கக்காட்சியில் மறைக்கப்பட்ட ஸ்லைடுகளாக அவற்றைப் பார்ப்பீர்கள் எனவே நீங்கள் முதலில் அவற்றைத் சால்வ் செய்ய முயற்சி செய்யுங்கள் அவற்றை நீங்கள் சால்வ் செய்தவுடன் ஸ்லைடில் உள்ள தீர்வைப் பாருங்கள் எனவே இரண்டு ப்ராப்ளம்கள் உள்ளன இது இரண்டாவது ஆகும் மற்றும் நாம் அவற்றை அந்த வழியில் தீர்க்கலாம் அடுத்தது நாம் முன்னர் பார்த்த BCNF பாய்ஸ் கோட் நார்மல் பாஃர்ம்மின் டீகம்போசிஷனை விரைவாக ரீகேப் செய்வோம் மேலும் பாய்ஸ் கோட் நார்மல் பாஃர்ம் ஒவ்வொரு டிபென்டென்சியும் ட்ரிவியல் ஆக இருக்க வேண்டும் அல்லது இடது புறம் ஒரு சூப்பர் கீயாக இருக்க வேண்டும் என்பதற்கு உத்தரவாதம் அளிக்கிறது என்பதை நாம் அறிவோம் அல்காரிதமைப் பயன்படுத்தி பாய்ஸ் கோட் நார்மல் பாஃர்ம்மை சோதிக்கலாம் இது இங்கே விவரிக்கப்பட்டுள்ளது டீகம்போசிஷன் பாய்ஸ் கோட் நார்மல் பாஃர்மில் உள்ளதா என்பதைத் தீர்மானிக்க மிகவும் விரிவான முறையான அல்காரிதம் இங்கே உள்ளது அதைச் செய்வதற்கான அல்காரிதமை விரைவாக ரீகேப் செய்யலாம் நாம் முதலில் அனைத்து A → B டிபென்டென்சிகளுக்கும் இயற்கையாகவே சூப்பர் கீயை நிர்ணயிக்கலாம் அட்ரிபியூட் கவரைப் பயன்படுத்தி எளிதாகச் செய்யலாம் இது ஒரு சூப்பர் கீயாக இல்லாவிட்டால் நாம் ஒரு வயலேட் செய்யும் A → B டிபென்டென்சியை தேர்வு செய்யலாம் பாய்ஸ் கோட் மூலம் ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் ஒரு ரிலேஷனை இரண்டு தனித்தனி ரிலேஷனாக டீகம்போஸ் செய்யலாம் B யிலிருந்து A ஐ வெளியே எடுக்கவும் இந்த டிஃபரென்ஸ் அட்ரிபியூட்களை நாம் R இலிருந்து எடுக்கிறோம் பின்னர் நாம் A ஐச் சேர்த்து மற்ற ரிலேஷனை உருவாக்குகிறோம் இயற்கையாகவே இந்த இரண்டு ரிலேஷனுக்கு இடையே ஒரு பொதுவான அட்ரிபியூட் A என்பதால் அது AB ஐ தீர்மானிக்கும் ஏனெனில் A → B எனவே A→AB முழு R1 ஆகும் இயற்கையாகவே லாஸ்லெஸ் ஜாயின் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது இறுதி வரை கிடைக்கும் ரிலேஷன்களை நம்மிடம் வயலேட்டிங் டிபென்டென்சி இல்லாதவரை டீகம்போஸ் செய்து கொண்டே இருப்போம் எனவே நாம் பாய்ஸ் கோட் நார்மல் பாஃர்ம்மில் டீகம்போசிஷன் பெறுவோம் முறையான அல்காரிதம் இது ஆர்வமாக இருந்தால் ஸ்டெப்களைப் பார்க்கவும் இதை எப்படி செய்வது என்று நமக்குத் தெரியும் மீண்டும் இங்கே மற்றொரு உதாரணத்தைக் காட்டியுள்ளோம் இது BCNF ஆக எவ்வாறு டீகம்போஸ் ஆகிறது என்பதைக் காட்டுகிறது இதை நாம் பயிற்சி செய்ய வேண்டும் அதனால்தான் நாம் இங்கே அவற்றைச் செய்கிறோம் இங்கே A → B B → C இயற்கையாகவே A ஒரு கீ எனவே R BCNF இல் இல்லை ஏனெனில் B→ C பங்க்ஷனல் டிபென்டென்சியில் B ஒரு சூப்பர் கீ அல்ல நாம் அவற்றை டீகம்போஸ் செய்யலாம் BCயை ஒரு ரிலேஷனாகவும் ABயை மற்றொரு ரிலேஷனாகவும் டீகம்போஸ் செய்யலாம் இங்கே எடுத்துக்காட்டு கிளாஸ் ரிலேஷனின் விரிவான ஒன்றாகும் இது எல்லா அட்ரிபியூட்களையும் கொண்டுள்ளது மேலும் இந்த பங்க்ஷனல் டிபென்டென்சி அடிப்படையில் கேண்டிடேட் கீ நிச்சயமாக கோர்ஸ் ஐடி செக்ஷன் ஐடி செமஸ்டர் மற்றும் இயர் ஆகும் BCNF டீகம்போசிஷன் உடன் தொடரலாம் வைத்திருக்கும் முதல் பங்க்ஷனல் டிபென்டென்சியை எடுத்துக் கொண்டால் இடது புறம் நிச்சயமாக ஐடி ஒரு சூப்பர் கீ அல்ல எனவே நாம் அதை வேறொரு ரிலேஷன் மூலம் மாற்றுவோம் இது புதிய கோர்ஸ் ரிலேஷன் மற்றும் ஒரு புதிய கிளாஸ் ரிலேஷன் இது மீதமுள்ள அட்ரிபியூட்கள் பார்க்கவும் ஸ்லைடு நேரம் 3106 பின்னர் நாம் நிச்சயமாக கோர்ஸ் ரிலேஷன் பி எஃப் என்று சமாதானமாகலாம் ஆனால் கிளாஸ் ரிலேஷன் பி ஏனெனில் பில்டிங் ரூம் நம்பர் குவான்டிட்டியில் building room number→ capacity பில்டிங் மற்றும் ரூம் நம்பர் சூப்பர் கீ அல்ல அதற்கு எனவே நாம் அதை மீண்டும் பிரித்து இரண்டு புதிய ரிலேஷன் கிளாஸ் ரூம் மற்றும் செக்ஷன் என கிளாஸை மாற்றுகிறோம் இவை இரண்டும் பி எஃப் இல் உள்ளன எனவே நாம் அதை முடித்து விட்டோம் பார்க்கவும் ஸ்லைடு நேரம் 3131 மீண்டும் எச்சரிக்கை செய்கிறேன் BCNF டிபென்டென்சியை ப்ரிசர்வ் செய்யாது அது நமக்கு லாஸ்லெஸ் ஜாயின் அளிக்கிறது ஆனால் அது டிபென்டென்சியை ப்ரிசர்வ் செய்யாது எனவே டிபென்டென்சி ப்ரிசர்வேஷன் உடன் BCNF இல் டீகம்போஸ் செய்வது எப்போதும் சாத்தியமில்லை இங்கே நாம் சற்று முன்னர் பார்த்த ஒரு எடுத்துக்காட்டு உள்ளது இரண்டு கேண்டிடேட் கீகள் உள்ளது R BCNF இல் இல்லை இதை நாம் தெளிவாகக் காணலாம் மற்றும் எந்த JK → L டீகம்போசிஷனும் தோல்வியடையும் ஏனெனில் அதற்கு ஜாயின் வேண்டும் எனவே இது டீகம்போசிஷன் அடிப்படையில் டிபென்டென்சியை ப்ரிசர்வ் செய்யாது நான் உங்களுக்காக இங்கே பாய்ஸ் கோட் நார்மல் பாஃர்ம் அடிப்படையில் நார்மலைஸ் செய்வதில் நம்பிக்கை பெற சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்களைக் கொடுத்துள்ளேன் டீகம்போசிஷன் லாஸ்லெஸ் மற்றும் டிபென்டென்சி ப்ரிசர்விங் என்றால் ஒரு ரிலேஷனை 3 NF இல் ஒரு ரிலேஷனின் செட்டாக டீகம்போஸ் செய்வது எப்போதும் சாத்தியமாகும் அதேசமயம் BCNF விஷயத்தில் அது சாத்தியமில்லை பாய்ஸ் கோட் மற்றும் தர்ட் நார்மல் பாஃர்ம்களுக்கிடையிலான ஒப்பீட்டை சுருக்கமாகக் கூறும் ஒரு அட்டவணை இங்கே உள்ளது ஏனெனில் அவை பொதுவானவை பாய்ஸ் கோட் இயற்கையாகவே மிகவும் கண்டிப்பானதாக இருந்தால் அது நமக்கு குறைந்த ரிடன்டன்சியைத் தருகிறது ஆனால் டிபென்டென்சி ப்ரிசர்விங் என்பதற்கு இது உத்தரவாதம் அளிக்காது எனவே 3 NF ஐ சில ரிடன்டன்சி உடன் ஏற்கத்தக்க நார்மலைஸ்ட் டீகம்போசிஷன் ஆக ஏற்றுக்கொள்வோம் அவற்றை நாம் அகற்ற முடியாது நார்மல் பாஃர்ம்கள் பற்றியும் அவற்றின் முக்கியத்துவத்தைப் பற்றியும் ஸ்கீமாவில் ரிடன்டன்சியைக் குறைப்பதற்கான கன்ஸ்ட்ரைண்ட்களை எவ்வளவு படிப்படியாக அதிகரிக்க முடியும் என்பதையும் ஒரு ஸ்கீமாவை தர்ட் நார்மல் பாஃர்ம்மாகவும் பாய்ஸ் கோட் நார்மல் பாஃர்ம்மாகவும் எவ்வாறு டீகம்போஸ் செய்வது என்பதைக் கற்றுக்கொண்டோம்